லேப்ளேஸ் மற்றும் பாய்சான் சமன்பாடுகளின் தீர்வின் தனித்துவம் மின்னழுத்தமானது பாய்சனின் சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது என்பதை நாம் படித்திருக்கிறோம் அதாவது மின்னழுத்தத்தின் லேப்ளேசியன் என்பது மைனஸ் அந்த புள்ளியில் உள்ள மின்னூட்ட அடர்த்தி வகுத்தல் எப்சிலன் 0 க்கு சமம் அல்லது சிறப்பு நிகழ்வுகளில் மின்னூட்டம் இல்லாத போது லேப்ளேஸின் சமன்பாடு டெல் வர்க்கம் V ஆனது 0 எனக் கூறுகிறது இது விளைவுகளைக் கொண்டிருக்கிறது மேலும் நாம் முன்னர் கூறியது போல இது மின்னழுத்தத்திற்கான வகையீட்டு சமன்பாடுகளாக மாறும் என்பது உங்களுக்குத் தெரியும் மின்னழுத்தத்தை கணக்கிட இவற்றை நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் கொடுக்கப்பட்ட எல்லை நிபந்தனையின் அடிப்படையில் இவை தனித்துவமான பதில்களை கொடுக்கின்றன என்பதைக் காட்ட வேண்டும் விளைவுகளைப் பொறுத்தவரை நான் ஒன்றை குறிப்பிடுவேன் நான் டெல் வர்க்கம் V எடுத்துக் கொண்டால் இது 0 க்கு சமம் இது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மின்னழுத்தத்திற்கு குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சம் என இல்லை என்பதை குறிக்கிறது எனவே கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளியில் மின்னழுத்தமானது அதிகபட்சமானால் ஒரு புள்ளியில் அதிகபட்சமாகச் சென்றால் அது மறுபுறம் குறைந்தபட்சமாக செல்லும் அதைக் காட்சிப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழி உங்கள் கையின் இந்த பகுதியைப் பாருங்கள் இதில் உங்கள் விரல்கள் மற்றும் கட்டைவிரலின் பக்கத்திலிருந்து வந்தால் நீங்கள் குறைந்தபட்சத்தை அடைகிறீர்கள் ஆனால் நீங்கள் உள்ளங்கையில் இருந்து மறுபுறம் சென்றால் நீங்கள் அதிகபட்சத்தை அடைகிறீர்கள் எனவே இங்கு அதிகபட்சம் அல்லது குறைந்தபட்சம் எதுவும் இல்லை இது ஒரு சேணப்புள்ளி என்று அழைக்கப்படுகிறது இந்த அளவு டெல் வர்க்கம் உயரம் எதுவாக இருந்தாலும் நான் கணக்கிட்டால் முடிவு 0 ஆக இருக்கும் மேலும் இதன் பொருள் என்னவென்றால் மின்னூட்டம் இல்லாத இடங்களில் மின்னூட்டத்திற்கு சமநிலை புள்ளி இல்லை அதைப் புரிந்து கொள்வோம் இங்கு குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சம் இல்லை என்றால் அதன் பொருள் மின்னழுத்தமானது ஒரு புறத்தில் அதிகபட்சமாகவும் மறுபுறம் குறைந்தபட்சமாகவும் செல்கிறது நான் இங்கே ஒரு மின்னூட்டத்தை வைத்தால் அது இந்த திசையில் நிலையாக இருக்கக் கூடும் இங்கிருந்து குறைந்தபட்சத்தை அடையக் கூடியதாக இருக்கக்கூடும் மறுபுறம் அது விலகிச் செல்லத் தொடங்கும் இது டெல் வர்க்கம் V ஆனது 0 ஆக இருப்பதன் விளைவாகும் கணித வழியில் பின்வருமாறு இதைப் பார்க்கலாம் அதிகபட்சம் இருக்கும் ஒரு புள்ளி அங்கே இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் பின்னர் நான் அதைச் சுற்றி மிகச் சிறிய கோளத்தை எடுத்துக் கொண்டால் அதைச் சுற்றி மிகச் சிறிய கோளத்தை எடுத்து மேற்பரப்புக்கு சாய்வு V இன் விரிகையை கணக்கிட்டால் இது விரிகை தேற்றத்தால் இந்த கனஅளவின் மீது இந்த சாய்வு V இன் விரிகைக்கு சமமாக இருக்கும் இது விரிகை தேற்றத்தால் மேற்பரப்பில் சாய்வு V புள்ளி ds ஆக இருக்கப்போகிறது இது அதிகபட்சம் அல்லது மறுபுறம் குறைந்தபட்சமாக இருப்பதால் சாய்வு V முழு மேற்பரப்பிலும் ஒரே அடையாளத்தைக் கொண்டிருக்கும் எனவே புள்ளியானது அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச V ஆக இருந்தால் சாய்வு V மேற்பரப்பில் ஒரே அடையாளத்தைக் கொண்டுள்ளது மற்றும் இது தொகையீடு சாய்வு V புள்ளி ds ஆனது 0 க்கு சமமாக இல்லை என்பதைக் குறிக்கிறது மறுபுறம் இதைப் பாருங்கள் இது டெல் வர்க்கம் V dv மேலும் இது 0 எனவே நான் ஒரு முரண்பாட்டை அடைகிறேன் நான் ஒரு முரண்பாடான கட்டத்தில் இருப்பது என்பது நான் அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச இடத்தில் இருக்கிறேன் என்று ஆரம்பத்தில் நான் எடுத்த அனுமானம் தவறானது எனவே அங்கு அதிகபட்சமாகவோ அல்லது குறைந்தபட்சமாகவோ இருக்க முடியாது இதைப் புரிந்துகொள்வதற்கான இயற்பியல் வழி பின்வருமாறு மின்னூட்டமில்லாத இடத்தில் காஸ் விதி கூறுகிறது E புள்ளி ds ஆனது 0 க்கு சமம் என்று அதாவது மின்னூட்டமில்லாத இடத்தில் ஒரு புள்ளி இருந்தால் சில மின்புல கோடுகள் உள் வருகின்றன என்றால் சில வெளியேற வேண்டும் எனவே இங்கே வைக்கப்பட்டுள்ள ஒரு மின்னூட்டம் ஒருபோதும் சமநிலையில் இருக்க முடியாது ஏனென்றால் எந்த கோடுகள் உள்ளே வந்தாலும் அவை வெளியே செல்கின்றன எனவே அந்த மின்னூட்டம் புல கோடுகள் வெளியேறும் இந்த திசையில் நகர தொடங்கும் இது டெல் வர்க்கம் V 0 மற்றும் அதற்கு சமமான அனைத்தையும் சொல்வதற்கு இணையானது மின்னூட்டம் இல்லாத இடத்தில் ஒரு மின்னூட்டம் ஒரு சமநிலை புள்ளியைக் கொண்டிருக்க முடியாது என்ற எர்ன்ஷாவின் தேற்றம் மூலம் அறிகிறோம் இப்போது தீர்வின் தனித்துவத்தை பார்ப்போம் கொடுக்கப்பட்ட எல்லை நிபந்தனைக்கு லேப்ளேஸின் அல்லது பாய்சனின் சமன்பாட்டின் தீர்வின் தனித்துவத்தை பார்ப்போம் கொடுக்கப்பட்ட எல்லை நிபந்தனை என்று நாம் எதைக் குறிக்கிறோம் என்றால் கொடுக்கப்பட்ட எல்லையில் மின்னழுத்தம் என்ன என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நாம் ஒரு மூடப்பட்ட எல்லையை எடுத்துக்கொள்வோம் அது முடிவிலியில் இருக்கக்கூடும் மேலும் எல்லையில் நாம் கொடுக்கப்பட்டுள்ள மின்னழுத்தத்தை கொண்டுள்ளோம் இதை V 0 என்று அழைப்போம் இந்த எல்லைக்குள் சில மின்னூட்டங்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அது ρ r பிரைம் என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே டெல் வர்க்கம் V கொடுக்கப்பட்ட அந்த r இல் மைனஸ் ρ r அதன் கீழ் எப்சிலன் 0 V1 r மற்றும் V2 r ஆகிய இரண்டு தீர்வுகள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் இவை இரண்டும் இந்த சமன்பாட்டை திருப்திப்படுத்துகின்றன மற்றும் இரண்டும் ஒரே எல்லை நிபந்தனைகளை பூர்த்தி செய்கின்றன ஒரு சார்பு ஃபை r V சமம் V1 கழித்தல் V2 என கொண்டால் பின்னர் ஃபை r டெல் வர்க்கம் ஃபை சமம் 0 மற்றும் ஃபை எல்லையில் 0 க்கு சமமாகவும் இருக்கும் என்பவற்றை திருப்திபடுத்தும் ஏனெனில் ஃபை என்பது இரண்டு மின்னழுத்தங்களுக்கு இடையேயான வித்தியாசம் இவை இரண்டும் ஒரே எல்லை நிலையை பூர்த்திசெய்கின்றன மற்றும் இரண்டும் ஒரே பாய்சனின் சமன்பாட்டை பூர்த்தி செய்கின்றன இப்போது ஃபை இன் விரிகையை ஃபை இன் சாய்வை பார்ப்போம் இது கூறுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் எளிதாகக் காட்டலாம் இது சமம் சாய்வு ஃபை வர்க்கம் கூட்டல் ஃபை சாய்வு வர்க்கம் ஃபை இது ஒரு f d இன் கீழ் dx f என்ற சார்பின் d இன் கீழ் dx க்கு ஒத்திருக்கும் இது சமம் d f இன் கீழ் dx வர்க்கம் கூட்டல் f d 2 f கீழ் dx வர்க்கம் இது அதற்கு ஒத்திருக்கிறது மற்றும் நீங்கள் அதன் கூறுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் காட்ட உங்களால் முடியும் ஆனால் இப்போது நான் தனித்துவத்தைக் காட்ட இதைப் பயன்படுத்தப் போகிறேன் இந்த விரிகை ஃபை சாய்வு ஃபை இருபுறமும் தொகையீடு செய்வோம் எனவே இதை நான் கன அளவு தொகையீடு செய்ய போகிறேன் இது சமம் சாய்வு ஃபை எண்ணளவு வர்க்கம் கன அளவுக்கு முழுவதும் கூட்டல் ஃபை டெல் வர்க்கம் ஃபை கன அளவுக்கு முழுவதும் இருப்பினும் டெல் வர்க்கம் ஃபை 0 என பார்த்துள்ளோம் எனவே இந்த பதங்கள் வெளியேறுகின்றன இடது புறத்தில் விரிகை தேற்றத்தின்படி தொகையீடு ஃபை சாய்வு ஃபை புள்ளி ds பரப்பளவுக்கு சமம் சாய்வு ஃபை வர்க்கம் dV ஆனால் நாம் ஏற்கனவே அந்த மேற்பரப்பில் ஃபை 0 என பார்த்திருக்கிறோம் எனவே இந்த பதமும் கைவிடப்பட்டது இதன் விளைவாக நான் பார்ப்பது 0 சமம் சாய்வு ஃபை வர்க்கம் dV ஆகும் dS2dV or 2dV0 இருப்பினும் சாய்வு ஃபை வர்க்கம் எப்போதும் நேர்மறையானது இது வர்க்கம் எனவே சாய்வு ஃபை வர்க்கம் d V 0 க்கு சமம் உடனடியாக சாய்வு ஃபை 0 சாய்வு அல்லது ஃபை இன் வகைக்கெழு 0 என்று உங்களுக்கு சொல்கிறது எனவே ஃபை என்பது மாறிலி அதிகபட்சம் V1 மற்றும் V2 மாறிலி மூலம் வேறுபடலாம் ஆனால் அவை எல்லையில் ஒரே மாதிரியாக இருப்பதால் இந்த மாறிலி பெரும்பாலும் 0 ஆக இருக்கும் எனவே இது V1 V2 க்கு சமம் என்பதைக் குறிக்கிறது இது கூறுவது என்னவென்றால் கொடுக்கப்பட்ட ஒரு மின்னூட்ட பகிர்வு மின்னழுத்தம் பாய்சனின் சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் கிடைக்கும் விடை தனித்துவமானது 20 2dV0 or ϕ0 ∴ϕconstant or V1V2 அவை ஒரே பாய்சனின் சமன்பாட்டை திருப்திப்படுத்தும் இரண்டு வெவ்வேறு மின்னழுத்தங்களாக இருக்க முடியாது மேலும் ஒரே எல்லை நிபந்தனைகளை திருப்திப்படுத்தும் மற்றும் ρ சமம் 0 என்பது ஒரு தனி நேர்வு எனவே லேப்ளேஸ் சமன்பாடு எல்லை நிபந்தனைகளுடன் அதே பதிலை எனக்குத் தருகிறது எனவே டெல் வர்க்கம் V சமம் ρ இன் கீழ் எப்சிலன் 0 கொடுக்கப்பட்ட எல்லை நிபந்தனைகளுக்கு தனித்துவமான தீர்வைக் கொண்டுள்ளது எனவே நாம் எவ்வாறு இதை பெற்றோம் என்பதை பார்ப்போம் இங்கு வித்தியாசத்தின் விரிகையை பார்ப்பதன் மூலம் இதை பெற்றோம் இங்கு ஃபை என்பது V1 கழித்தல் V2 மற்றும் வழக்கமாக இந்த சாய்வு ஃபை சமம் 0 ஆகும் தொடர்புடைய இயற்பியல் விளைவு என்னவென்றால் எனக்கு மின்னோட்டம் இல்லாத மூடிய பரப்பு இருந்தால் உள்ளே எந்த மின்னூட்டமும் இல்லை மேலும் V எல்லை முழுவதும் சமமாக இருந்தால் அதன் உள்ளே இருக்கும் புலம் 0 க்கு சமம் இது நாம் முன்பு கருத்தில் கொண்ட உலோக கோளத்திற்கு நேர்த்தியாக பொருந்தும் ஆனால் இப்போது ஒரு உலோகம் எந்த வடிவத்தையும் உடைய ஒரு உலோகம் எடுத்துக்கொள்வேன் நான் இதற்கு கொஞ்சம் மின்னழுத்தம் கொடுத்தால் இந்த முழு மேற்பரப்பும் ஒரு சம மின்னழுத்தம் உடையதாக மாறும் ஏனென்றால் உலோகங்கள் அவற்றின் இரண்டு பகுதிகளுக்கு இடையில் எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது இல்லையெனில் மின்னூட்டம் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொன்றுக்கு பாயும் மற்றும் உலோகத்தின் உள்ளே இருக்கும் புலம் 0 ஆகும் இது சம மின்னழுத்தம் கொண்ட ஒரு மூடிய கன அளவுக்கு ஒத்திருக்கிறது அதன் மேற்பரப்பு அனைத்துமே ஒரே மின்னழுத்தத்தில் இருக்கும் மேலும் அதற்குள்ளே புலம் 0 ஆகும் விரிகை தேற்றத்தைப் பயன்படுத்துவதற்கு முன்பு அதைக் கொடுப்போம் இப்போது டெல் வர்க்கம் V உள்ளே 0 ஆக இருக்கப்போகிறது ஏனெனில் அங்கு மின்னூட்டம் ஏதும் இல்லை மீண்டும் V சாய்வு V இன் விரிகையை எடுப்போம் இது சாய்வு V வர்க்கம் கூட்டல் V லேப்ளேசியன் V ஆகும் ஆனால் உள்ளே மின்னூட்டம் இல்லாததால் இது 0 ஆகும் இப்போது கன அளவு தொகையீட்டை V சாய்வு V இன் விரிகைக்கு எடுப்போம் இது சமம் சாய்வு V எண்ணளவு வர்க்கம் d கன அளவுக்கு நேராக இடதுகை புறம் தொகையீடு V சாய்வு V புள்ளி மேற்பரப்பு சமம் தொகையீடு சாய்வு V வர்க்கம் கன அளவுக்கு தயவுசெய்து இந்த V க்கும் இந்த V க்கும் இடையில் குழப்ப வேண்டாம் dSV2dV இப்போது நீங்கள் V சாய்வு V ஐ மேற்பரப்பில் பார்த்தால் மேற்பரப்புக்கு சமமான மின்னழுத்தம் உள்ளது என்று நாம் ஏற்கனவே கூறுகிறோம் எனவே இந்த V க்கு மேற்பரப்பில் எதுவும் இல்லை இதை நான் இவ்வாறு எழுதலாம் நான் இந்த V ஐ வெளியே எடுக்க முடியும் பின்னர் அது தொகையீடு சாய்வு V புள்ளி ds என மாறுகிறது V இன் சாய்வு என்ன இது V கழித்தல் E புள்ளி ds உள்ளே எந்த மின்னூட்டமும் இல்லை என்பதால் காஸின் விதிப்படி இந்த பதம் 0 ஆகும் எனவே இடது புறம் மறைந்துவிடும் மேலும் தொகையீடு சாய்வு V எண்ணளவு வர்க்கம் dV சமம் 0 என விளக்குகிறேன் இதன் பொருள் உள்ளே சாய்வு V 0 ஆக இருக்க வேண்டும் dS V2dV0 or V0 ஆகவே நான் மாறாத மின்னழுத்த மேற்பரப்பு ஒன்றை எடுத்துக் கொண்டால் மூடப்பட்ட மேற்பரப்பு மேற்பரப்பில் மாறாத மின்னழுத்தத்தை கொண்டால் உள்ளே புலம் 0 ஆகும் உதாரணமாக நீங்கள் இந்த சோதனையை வீட்டிலேயே செய்யலாம் நீங்கள் ஒரு உலோக சிற்றுண்டி பெட்டியை எடுத்து அலைபேசியை உள்ளே வைக்கிறீர்கள் நீங்கள் அந்த அலைபேசியை அழைத்தால் அழைப்பு செல்லாது ஏனென்றால் உள்ளே உள்ள புலம் 0 எல்லாம் கவசம் அந்த மூடிய உலோக மேற்பரப்பை அலைகள் ஊடுருவ முடியாது எனவே இது ஒரு ஃபாரடேயின் கூண்டு என்று அழைக்கப்படுவதை செய்ய பயன்படுகிறது நீங்கள் கிட்டத்தட்ட மூடிய உலோக மேற்பரப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் இவை அனைத்தும் கண்ணி மூலம் தயாரிக்கப்பட்டு உள்ளது உங்கள் கருவிகளை உள்ளே வைக்கவும் அவை வெளியில் இருந்து எந்த மின் சமிக்ஞைகளாலும் அழிக்கப்படாது ஏனெனில் அந்த மின் மற்றும் நீங்கள் வெளியில் என்ன செய்தாலும் உள்ளே இருக்கும் புலம் 0 ஆக இருக்கும் ஏனென்றால் ஒரு உலோக கண்ணி அல்லது உலோக மேற்பரப்பு முழுவதும் உள்ள மின்னழுத்தம் மாறாதது